வணக்கம் மற்றும் இன்றைய விரிவுரைக்கு வருக லொஸ்லெஸ் இம்பெடன்ஸ் பொருந்தும் பிணையம் பற்றிய எங்கள் விவாதத்தைத் தொடருவோம் எனவே முந்தைய சொற்பொழிவைப் பற்றி கொஞ்சம் மதிப்பாய்வு செய்வோம் எனவே முந்தைய சொற்பொழிவில் நாங்கள் ZL 10 j 10Ω ஐ எடுத்தோம் பின்னர் அதை நாங்கள் கண்டுபிடித்தோம் ஸ்மித் விளக்கப்படம் எந்தவொரு இம்பெடன்ஸ் மதிப்பும் உள்ளே இருப்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த குறிப்பிட்ட வட்டம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று இந்த குறிப்பிட்ட நுட்பத்தைப் பயன்படுத்தலாம் நீங்கள் கண்டுபிடிக்க இம்பெடன்ஸ் மதிப்பு இங்கே நீங்கள் மேலே செல்லலாம் அல்லது கீழே செல்லலாம் புள்ளி இங்கே அல்லது இங்கே அல்லது இருக்கலாம் இங்கே அல்லது இங்கே சரி எனவே நீங்கள் மேலே அல்லது கீழே செல்லலாம் பின்னர் இங்கிருந்து ரெப்லக்க்ஷன்பை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் எப்போதும் புல்ஸ்ஐ bull's eye என்று அழைக்கும் மைய புள்ளியை அடையுங்கள் உங்களுக்குத் தெரிந்த இதைப் பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் எதையாவது குறிவைக்கிறீர்கள் நீங்கள் இந்த விஷயத்தை அடைகிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் லொஸ் குறைவாகும் மற்றும் மாக்ஸிமும் பவர் இடமாற்றம் max power transfer இருக்க இங்கிருந்து இங்கே திருத்தம் செய்ய வேண்டும் நடைபெறுகிறது எனவே அல்லது ஒரு டார்ட் விளையாட்டில் என்ன நடக்கும் நீங்கள் இங்கே லோ மதிப்பெண்களைப் பெறுகிறீர்கள் மாக்ஸிமும்ம் பெறுவீர்கள் இங்கே மதிப்பெண்கள் எனவே இங்கே நீங்கள் உங்கள் மதிப்பெண்களை அதிகரிக்க முயற்சிக்கிறீர்கள் அந்த பவர் இடமாற்றம் அதிகரிக்க முயற்சிக்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட வட்டத்திற்குள் எந்த இம்பெடன்ஸ் மதிப்பும் இந்த அணுகுமுறையைப் பயன்படுத்தலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் இரண்டு சாத்தியமான வடிவமைப்பை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் மேலே சென்றோம் குறிப்பிட்ட பிணையம் நாங்கள் உணர்ந்தோம் மற்ற விஷயத்தில் நாங்கள் கீழே சென்று இந்த குறிப்பிட்ட நெட்ஒர்க்பை உணர்ந்தோம்

பின்னர் ஹை பாஸ் வடிவமைப்பிற்கு எதிராக லோ பாஸ் வடிவமைப்பை ஒப்பிட்டுப் பார்த்தோம் லோ பாஸ் வடிவமைப்பு பொதுவாக ஹை பாஸ் வடிவமைப்பு விரும்பத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு இரண்டு உதாரணத்தை எடுத்தோம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் இப்போது இம்பெடன்ஸ் இங்கே இல்லை இம்பெடன்ஸ் உண்மையில் இந்த குறிப்பிட்ட வட்டத்திற்குள் உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட இம்பெடன்ஸ் போது வட்டம் இப்போது நான் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன் ZL இது 100 j 30 ஆனால் நீங்கள் வேறு எதையும் கொண்டிருக்கலாம் இந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தில் இம்பெடன்ஸ் மதிப்பு இந்த குறிப்பிட்ட கருத்து பொருந்தும் எனவே ZL இருந்து நீங்கள் இந்த குறிப்பிட்ட வட்டத்தில் இல்லாததால் இங்கு செல்ல முடியாது எனவே ஒரு ரெப்லக்க்ஷன்பு எடுத்துக் கொள்ளுங்கள் மைய புள்ளி வழியாக புள்ளி 2 க்கு புள்ளி 2 இல் தொடர்புடைய மதிப்பைப் படியுங்கள் இந்த குறிப்பிட்ட yL மதிப்பால் இங்கு வழங்கப்படும் இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட நிலையான வட்டத்துடன் நகர்கிறீர்கள் நீங்கள் இங்கே செல்லும்போது y1 என்ற புதிய மதிப்பை நீங்கள் படிக்கலாம் ரியல் பகுதி இது போலவே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இமேஜினரி பகுதியாக மட்டுமே மாறும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் y இல் ஏதாவது சேர்க்க வேண்டும் எனவே எதையும் y இல் சேர்க்க வேண்டியவை ஷண்டில் இருக்க வேண்டும் எனவே நாம் சேர்க்க வேண்டியது 0 14 முதல் 0 எனவே என்ன வித்தியாசம் இருக்கும் வித்தியாசம் இருக்கும் 36 மற்றும் y இல் நாம் 0 36 ஐ சேர்க்க விரும்புகிறோம் y இல் இது எப்போதும் காப்பாசிட்டன்ஸ்தான் அதனால் காப்பாசிட்டன்ஸ் இருக்கும் நான் இங்கே காட்டியுள்ளேன் எனவே ஷன்ட் காப்பாசிட்டன்ஸ் நீங்கள் அந்த b மதிப்பைக் காணலாம் 0 36 ஆக இருக்கும் மேலும் jωC அல்லது j இருபுறமும் தவிர்க்கப்பட்டதாக நாம் கூறலாம் எனவே ωC இருக்கும் 0 36 50 என்பது டிநோர்மலைஸ் மதிப்பாகும் பின்னர் இங்கிருந்து C இன் மதிப்பை 2 GHz இல் கணக்கிடலாம் எனவே இது கெபாசிடர் மதிப்பு ஆகும் எனவே இப்போது y1 இலிருந்து ரெப்லக்க்ஷன்பை z1 க்கு எடுத்தோம் இப்போது z1 இன் ரியல் பகுதி ஒன்று இருக்க வேண்டும் சரி இல்லையெனில் நீங்கள் தவறு செய்துள்ளீர்கள் இப்போது நமக்கு தேவையான j 1 1 என்ற இமேஜினரி மதிப்பைப் படியுங்கள் சேர்க்க j 1 எனவே நாம் j 1 1 ஐ சேர்க்க வேண்டும் மேலும் நாம் இம்பெடன்ஸ் சேர்க்க வேண்டும் மற்றும் உள்ளே சேர்க்கப்பட வேண்டிய இம்பெடன்ஸ் அது தொடரில் இருக்க வேண்டும் மற்றும் j மதிப்பு ωL அல்லது jωL ஐ குறிக்கும் j இருக்கும் இங்கேயும் அது 55 Ω ஆக வெளிவருகிறது இங்கிருந்து இண்டக்டன்ஸ் மதிப்பைக் காணலாம் இது தொடரில் உள்ளது எனவே இங்கே இது வடிவமைப்பை சரி செய்கிறது எனவே நாம் zL ஐ காப்பாசிட்டன்ஸ் இணையாக வைத்திருக்கிறோம் பின்னர் இண்டக்டன்ஸ் தொடரில் இப்போது இந்த மதிப்புகள் மிகச் சிறியவை என்பதை நீங்கள் காணலாம் இது நடக்கும் அதனால்தான் பொதுவாக இம்பெடன்ஸ் பொருத்தத்தை நாங்கள் 1 அல்லது 2 ஜிகாஹெர்ட்ஸ் தாண்டி பரிந்துரைக்கவில்லை சரி ஏனெனில் இந்த காம்போனென்ட் மதிப்புகள் மிகச் சிறியதாக மாறும் இவை லோ ப்ரிக்யூவென்ஸிணில் வடிவமைப்புகளில் நல்லது எனவே பொதுவாக அதிக ப்ரிக்யூவென்ஸிணில் நாம் என்ன செய்வது நான் அதை சிறிது நேரம் கழித்து உங்களுக்குச் சொல்வேன் ஆனால் இதற்கான மாற்று வடிவமைப்பையும் பாருங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்தோம் இந்த zL மேலே செல்வதற்கு பதிலாக இங்கே செல்லுங்கள் நாங்கள் கீழே செல்கிறோம் எனவே நீங்கள் கீழே போகிறீர்கள் என்றால் இது j 0 14 ஆகும் நீங்கள் இந்த மதிப்பைப் படித்தீர்கள் இப்போது நாம் செய்ய வேண்டும் j 0 64 ஐ நீங்கள் சேர்க்க வேண்டும் நாங்கள் y மற்றும் நெகடிவ் மதிப்பில் சேர்ப்பதால் அது ஷுன்ட் இண்டக்டர் இங்கிருந்து நீங்கள் இண்டக்டன்ஸ் மதிப்பைக் கணக்கிடலாம் பின்னர் இங்கிருந்து மைய புள்ளி வழியாக z2 புள்ளியை அடையவும் இது மிகவும் முக்கியமானது இந்த இம்பெடன்ஸ் பொருத்தத்தை நீங்கள் செய்ய முயற்சிக்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை நினைவில் தலைப்பில் உள்ள எண்கள் எடுத்துக்கொள்க எடுத்துக்காட்டாக நீங்கள் zL ஐ எழுதும் எண் 1 எண் 2 எழுத yL நீங்கள் இந்த எழுத்தை y2 ஐ இங்கிருந்து நகர்த்தினால் நீங்கள் ரெப்லக்க்ஷன்பு எழுதும் z2 ஐ எடுத்துள்ளீர்கள் பின்னர் இப்போது இந்த புள்ளி நாம் j 1 1 ஐ சேர்க்க வேண்டும் எனவே j 1 1 காப்பாசிட்டன்ஸ் இருக்கும் அது தொடரில் இருக்கும் அதனால் அது நாம் சேர்க்க வேண்டிய சீரிஸ் காப்பாசிட்டன்ஸ் மற்றும் இந்த காப்பாசிட்டன்ஸ் மதிப்பு இது ஒப்பீட்டளவில் ஒரு வடிவமைப்பை நிறைவு செய்கிறது இந்த மதிப்புகள் முந்தைய மதிப்புடன் ஒப்பிடும்போது எளிதாகக் கிடைக்கின்றன ஆனால் மீண்டும் இந்த வடிவமைப்பு ஒரு நல்ல வடிவமைப்பு அல்ல இது அதிக பாஸ் பில்டர் போன்றது அதேசமயம் முந்தையது லோ பாஸ் பில்டர் எனவே இதுவரை நாங்கள் வைத்திருந்த ஒரு வடிவமைப்பில் மொத்த உறுப்பைப் பயன்படுத்தி இரண்டு வெவ்வேறு வடிவமைப்புகளை எடுத்துள்ளோம் இந்த குறிப்பிட்ட வட்டத்திற்குள் zL மதிப்பு மற்றொரு வடிவமைப்பில் லோடு இம்பெடன்ஸ்க்கு நாங்கள் இருந்தோம் இந்த குறிப்பிட்ட வட்டத்திற்குள் எனவே இப்போது இம்பெடன்ஸ் என்ன நடக்கிறது என்பது எங்கோ இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இங்கே அல்லது எங்காவது சரி அந்த விஷயத்தில் நீங்கள் உண்மையில் இந்த இரண்டு அணுகுமுறைகளில் ஒன்றைப் பயன்படுத்தலாம் சரி எனவே இந்த இரண்டு அணுகுமுறைகள் என்ன லோடு இம்பெடன்ஸ் இதில் இருந்திருந்தால் வைத்துக்கொள்வோம் குறிப்பிட்ட வட்டம் பொதுவாக நாங்கள் என்ன செய்தோம் என்பதை நாங்கள் தொடரில் சேர்த்துள்ளோம் பின்னர் அதை எடுத்தோம் ரெப்லக்க்ஷன்பு பின்னர் y இணையாக இருந்தது இந்த வழக்கில் என்ன நடந்தது நாங்கள் ரெப்லக்க்ஷன்பை எடுத்தோம் நாங்கள் y ஐ அடைந்த பின்னர் y இல் எதையாவது சேர்த்துள்ளோம் அது ஷுண்டாகும் எனவே புள்ளி எங்காவது இருந்தால் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் சேர்க்கிறீர்கள் தொடரில் ஏதாவது மற்றும் இந்த குறிப்பிட்ட புள்ளியை அடையலாம் இங்கிருந்து ரெப்லக்க்ஷன்பு வாருங்கள் இந்த புள்ளி மற்றும் இது y 1 jb நீங்கள் y க்கு jb ஐ சேர்க்கிறீர்கள் அது உங்களுக்கு ஒரு காப்பாசிட்டன்ஸ் இருக்கும் மைய புள்ளியை அடையும் புள்ளி எங்காவது இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் பிறகு நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் மீண்டும் ஏதாவது சேர்க்கலாம் தொடரில் பின்னர் இந்த நிலையை அடைய கவனமாக ரெப்லக்க்ஷன் இங்கே திரும்பி வாருங்கள் எனினும் இங்கிருந்து நீங்கள் உண்மையில் இது போன்ற தொடரில் செல்வதற்கு பதிலாக மற்றொரு காரியத்தையும் செய்யலாம் ஒரு ரெப்லக்க்ஷன்பை y க்குச் செல்லுங்கள் பின்னர் நீங்கள் எதையாவது சேர்க்கலாம் ஷுண்ட் பின்னர் இங்கே அடையலாம் நீங்கள் தொடரில் ஏதாவது சேர்க்கிறீர்கள் எனவே சிக்கல்களை தீர்க்க பல வழிகள் உள்ளன இம்பெடன்ஸ்கள் இந்த வட்டத்தில் அல்லது இந்த குறிப்பிட்ட வட்டத்தில் இல்லை எனவே இம்பெடன்ஸ்கள் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு எப்போதும் விருப்பம் உள்ளது இல்லையென்றால் இங்கே முதலில் காம்போனென்ட் சேர்க்கலாம் மற்றும் சீரிஸ் பின்னர் ஷண்டில் அல்லது முதல் காம்போனென்ட் ஷன்ட் அல்லது இரண்டாவதாக இருக்கலாம் காம்போனென்ட் தொடரில் சரி இப்போது அந்த வடிவமைப்பு முடிந்ததும் இப்போது நாம் ஒரு பிசிபியை வடிவமைக்க வேண்டும் பிசிபி என்பது பிரிண்டெட் சர்க்யூட் போர்டு எனவே அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் எனவே இங்கே இது லோடு என்று பார்ப்போம் எனவே லோடுயிலிருந்து நாம் ஒரு சிப் இண்டக்டர் சொல்லலாம் இது முந்தைய வடிவமைப்பு இது லோ பாஸ் பில்டர் வடிவமைப்பு ஆனால் அது சிப் கெபாசிடர் ஆக இருக்கலாம் இது எதுவாக இருந்தாலும் அதைப் பொறுத்து சிப் இண்டக்டர் இருக்கலாம் எனவே இப்போது நாம் ஒரு சிப் இண்டக்டர்ச் சேர்க்கப் போகிறோம் எனவே இதுதான் பிசிபி தளவமைப்பு அது ஒரு ஆம்பிளிபையர் உண்மையில் ஆம்பிளிபையர் உங்களை வடிவமைத்த பிறகு அது அதே பி பியின் ஒரு பகுதியாக இருக்கலாம் உண்மையில் அதே சப்ஸ்டிரேட் பயன்படுத்துங்கள் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் பொதுவாக இது 50 Ω வரி ஆக பயன்படுத்தப்படுகிறது எனவே உங்களிடம் உள்ள அடி மூலக்காம்போனென்ட் எதுவாக இருந்தாலும் 50 Ω வரி அகலத்தைக் கணக்கிடுகிறீர்கள் எடுக்கப்பட்டது மற்றும் மைக்ரோ ஸ்ட்ரிப் கோடுக்கான போர்முலா நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் ஏனெனில் இது 50 Ω இது நல்லது இந்த 50 Ω ஐப் பயன்படுத்தவும் எனவே இந்த அகலம் ஒரே மாதிரியாக இருக்கும் இப்போது நாம் சிப் இண்டக்டர் வைக்கிறோம் இப்போது எங்களிடம் ஒரு சிப் கெபாசிடர்யை இங்கே வைக்க உள்ளது இப்போது மைக்ரோ ஸ்ட்ரிப் வரிசையில் தரையிறக்குவது நான் சொன்னது போல் ஒரு பி எச் பயன்படுத்தலாம் துளை வழியாக கிரௌண்டிங் செய்யவும் இருப்பினும் நீங்கள் பார்த்தால் நான் பயன்படுத்திய ஒரு பி எச் கூட பயன்படுத்தவில்லை இங்கே பல பி எனவே பல பி எச் அல்லது கிரௌண்டிங்தற்கு வைப்பதற்கு என்ன காரணம் துளை இப்போது உங்களுக்குச் சொல்ல நாங்கள் என்ன செய்கிறோம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பி எச் மட்டுமே பயன்படுத்தினால் என்று வைத்துக்கொள்வோம் சரி நீங்கள் ஒன்றை மட்டுமே பயன்படுத்தினால் என்ன நடக்கும் சொல்லலாம் சப்ஸ்டிரேட்றின் மேல் பகுதி மற்றும் சப்ஸ்டிரேட்றின் கீழ் பகுதி அனைத்தும் தரையில் உள்ளது அடிப்படையில் இந்த கெபாசிடர் தரையிறக்கப்பட வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் துளை வழியாக ஒரு பூசப்படும் இந்த துளை வழியாக என்ன நடக்கிறது என்ன துளை தொழில்நுட்பத்தின் மூலம் பூசப்பட்டதாகும் அடிப்படையில் நீங்கள் அதை பிசிபி உற்பத்தியாளருக்கு கொடுக்கலாம் உங்களுக்காக பிசிபியை உருவாக்கும் மற்றும் நீங்கள் உண்மையில் கிரௌண்டிங் துளை வழியாக வைக்க வேண்டும் எனவே அடிப்படையில் அந்த துளைக்குள் காப்பெற் உண்மையில் அதைச் சர்க்யூட் பேசுகிறது எனவே மேல் இணைப்பு தரை இணைப்புக்கான இணைப்பு ஆனால் இப்போது சப்ஸ்டிரேட்றின் ஒரு குறிப்பிட்ட உயரம் உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட ஒற்றை துளை உண்மையில் பேசுவது இந்த இடத்திலிருந்து தரையில் ஒரு இண்டக்டன்ஸ் சேர்க்கிறது எனவே உண்மையில் நீங்கள் வைத்தால் ஒன்று மட்டுமே இங்கிருந்து இண்டக்டன்ஸ் தொடரில் ஒரு சிப் கெபாசிடர்யை சர்க்யூட் என்ன பார்க்கும் தரையில் இந்த இண்டக்டர் 0 5 nH முதல் 1 nH வரை இருக்கக்கூடும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மிக அதிக ப்ரிக்யூவென்ஸிணில் இது வடிவமைப்பில் மிகவும் தீங்கு விளைவிக்கும் எனவே இவற்றில் 6 ஐ வைத்து இங்கே என்ன செய்தோம் எனவே என்ன நடந்தது எனவே இங்கிருந்து தரையில் 1 இண்டக்டர் இருக்கும் இது மற்றொரு இண்டக்டர் மற்றும் அதையெல்லாம் கொண்டிருக்கும் எனவே இப்போது எங்களிடம் உள்ளது இணையாக 6 இண்டக்டர் மற்றும் இணையாக இண்டக்டர் அங்கு இண்டக்டர் மதிப்பு குறையும் மற்றும் இருந்தால் இண்டக்டர் மதிப்பு Z jωL குறைக்கிறது மற்றும் அது ஷார்ட் சர்க்யூட்க்கு நெருக்கமாக இருக்கும் இப்போது இந்த சிப் காம்போனென்ட்கள் அது ஒரு சிப் ரெசிஸ்டோர்யாக இருந்தாலும் சரி அவை வரும் சிப் இண்டக்டர் கெபாசிடர்யாக இருந்தாலும் சர வெவ்வேறு அளவுகளில் சரி எனவே நீங்கள் பார்க்கும் பல முறை 0402 அல்லது 0603 0805 1206 மற்றும் பல இப்போது இவை அடிப்படையில் ஒரு சாதாரண ரெசிஸ்டோர்யம் அல்லது இயல்பானவை அல்ல இண்டக்டர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு சாதாரண ரெசிஸ்டோர் நீங்கள் பார்த்தால் ஒரு ரெசிஸ்டோர் போன்றது என்று உங்களுக்குத் தெரியும் இது மற்றும் இரண்டு லீட்ஸ்கள் உள்ளன அல்லது இண்டக்டர் நீங்கள் ஒரு இண்டக்டர்க் கண்டிருப்பீர்கள் அவற்றைச் சர்க்யூட்லும் மிகப் பெரிய இண்டக்டர் மதிப்புகள் உள்ளன இங்கே நமக்கு மிகச் சிறிய மதிப்புகள் தேவை இண்டக்டர் மற்றும் கெபாசிடர்கள் மற்றும் அவை சிப் வடிவத்தில் கிடைக்கின்றன என்ன எண்கள் இவை உண்மையில் இந்த எண்களைப் பேசுவது அவற்றின் அளவைக் குறிக்கிறது எனவே நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் முதல் இரண்டு டிஜிட்ஸ் முதல் இரண்டு டிஜிட்ஸ் அடிப்படையில் நீங்கள் வைப்பதற்கு சமம் இங்கே ஒரு புள்ளி எனவே இது எண்ணாக இருந்தால் இது 0 12" நீளம் இது எண் என்றால் 0 04" என்பது நீளம் இப்போது 0 04" உங்களுக்கு 1 மிமீ சரி 0 06" என்று சொல்ல வேண்டும் சுமார் 1 பின்னர் கடைசி இரண்டு டிஜிட்ஸ் அடிப்படையில் அகலத்துடன் ஒத்திருக்கும் இந்த குறிப்பிட்ட சிப் காம்போனென்ட் எனவே இது 0 2 என்றால் 0 02" அல்லது 0 03" அல்லது 0 06" என்றால் இதைப் பெற 25 4 உடன் பெருக்கலாம் மில்லிமீட்டரில் மதிப்பு எனவே எந்த ப்ரிக்யூவென்ஸி வரை விரும்பத்தக்கது என்பதை இப்போது உங்களுக்குச் சொல்ல வேண்டும் மற்றும் எப்படி எனவே பொதுவாக 0402 பேசுவது அதிக ப்ரிக்யூவென்ஸிணில் சிறிது குறைவாகவும் விரும்பத்தக்கதாகவும் இருக்கும் கீழ் மற்றும் கீழ் எனவே நீங்கள் அதிக ப்ரிக்யூவென்ஸிணில் வடிவமைக்கிறீர்கள் என்றால் அந்தக் கருத்தையும் இங்கே எழுதியுள்ளேன் 2 5 ஜிகாஹெர்ட்ஸ் 0603 0402 ஐ விட விரும்பத்தக்கது ஏனெனில் இது அதிக பவர் மதிப்பீட்டைக் கொண்டுள்ளது எனவே பொதுவாக இது ஒன்று அதிக ப்ரிக்யூவென்ஸிணில் வேலை செய்யும் இது ஒரு சிறிய குறைவு இது குறைந்துவிடும் ஆனால் இன்னும் இவை அனைத்தும் நல்லது GHz ப்ரிக்யூவென்ஸி வரம்பில் கூட ஆனால் பவர் டிசிபேஷன் மதிப்பீடு மிகவும் சிறியது எனவே பொதுவாக 0402 அல்லது 0603 இன் இந்த மதிப்புகள் 0 1 W ஐ மட்டுமே கையாள முடியும் ஆனால் இருக்க வேண்டாம் நீங்கள் இல்லாவிட்டால் மைக்ரோவேவ் சர்க்யூட்களை நாங்கள் கையாளும் போது பெரும்பாலும் பயப்படுங்கள் அவுட்புட் பவர் பார்வையைப் பார்ப்பது இன்புட் பவர்யை நீங்கள் அதிக பவர்யைப் பார்க்கிறீர்கள் என்றால் நிலைகள் 1 மெகாவாட் அல்லது 10 மெகாவாட் வரிசையில் இருக்கலாம் கடைசி கட்டத்தில் ஹை பவர் ஆம்பிளிபையர் தவிர 1 W அல்லது 10 W அல்லது 100 W ஆக இருக்கும் எனவே இம்பெடன்ஸ் பொருத்தத்திற்காக காம்போனென்ட்கள் நிச்சயமாக இவற்றைப் பயன்படுத்த வேண்டாம் எனவே இப்போது ஒற்றை ஸ்டப் மேட்சிங் என்று அழைக்கப்படும் மற்றொரு திட்டத்தைப் பார்ப்போம் அதனால் எடுத்துக்காட்டுகள் இங்கே உள்ளன நாங்கள் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஸ்டப்பைப் பயன்படுத்துகிறோம் அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மைக்ரோஸ்ட்ரிப் நுட்பம் நாம் சீரிஸ் ஸ்டப் பொருத்தத்தைப் பயன்படுத்துவதில்லை நீங்கள் உங்கள் படித்திருக்கலாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பாடத் சீரிஸ் ஸ்டப் மேட்சிங் அல்லது ஷன்ட் ஸ்டப் மேட்சிங் மைக்ரோஸ்டிரிப்பில் நாங்கள் சீரிஸ் ஸ்டப்பைப் பயன்படுத்த மாட்டோம் நாங்கள் உண்மையில் ஒரு ஷன்ட் ஸ்டப் பொருத்தத்தைப் பயன்படுத்துகிறோம் அது மிகவும் எளிதானது உணருங்கள் நீங்கள் இங்கே பார்க்க முடியும் இது அனைத்து இம்பெடன்ஸ் பொருந்தும் நுட்பமாகும் இது தேவையில்லை எந்த இண்டக்டர் அல்லது எந்த கெபாசிடர் ஆனால் அதை எவ்வாறு செய்யலாம் என்பதை படிப்படியாக பார்ப்போம் எனவே இங்கே உதாரணம் என்னவென்றால் ZL 60 j 80 Ω மற்றும் அது Z0 50 Ω உடன் நோர்மலைஸ்கப்பட வேண்டும் எனவே நோர்மலைஸ் மதிப்பு 6050 1 6 இப்போது நீங்கள் இந்த மதிப்பைக் கண்டறிந்துள்ளீர்கள் ஸ்மித் விளக்கப்படம் எனவே இந்த மதிப்பு 1 2 நீங்கள் இங்கே கண்டறிந்தால் j செய்ய வேண்டும் நீங்கள் கீழே செல்லுங்கள் அது மதிப்பு இங்கே zL இப்போது இங்கே நாம் மொத்த இம்பெடன்ஸ் நுட்பங்கள் பற்றி விவாதித்த அனைத்து நுட்பங்களும் பொருந்தாது எனவே தயவுசெய்து இரண்டு நுட்பங்களுக்கும் இடையில் குழப்பமடைய வேண்டாம் எனவே இங்கே நீங்கள் zL ஐக் கண்டுபிடிப்பீர்கள் இப்போது இதை ஒரு மைய புள்ளியாக எடுத்துக் கொள்ளுங்கள் இது இங்கே ரேடியஸ் நீங்கள் இதை வரையலாம் குறிப்பிட்ட வட்டம் சரி எனவே நீங்கள் வட்டத்தை வரைய இரண்டு படி உள்ளது சரி எனவே இப்போது இங்கிருந்து அடுத்த கட்டமாக நீங்கள் டைகோநல்லி எதிர் புள்ளியை எடுத்துக்கொள்வீர்கள் இது yL ஆக இருக்கும் எனவே அது படி எண் 3 இப்போது இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த yL நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒற்றை ஸ்டப் பொருத்தத்தை நாம் செய்ய வேண்டும் அதனால் இந்த கட்டத்தில் இதுதான் zL மற்றும் இப்போது நாம் yL ஐ அடைந்துவிட்டோம் ஏன் அதை செய்தோம் அதற்கு முன் நீங்கள் நிலையான r வட்டம் அல்லது நிலையான g 1 வட்டத்திற்கு செல்ல வேண்டும் இங்கே அப்படி எதுவும் இல்லை சரி எனவே இங்கே நாம் வெறுமனே இந்த ஸ்மித் பட்டியலில் smith chart இப்போது நீங்கள் பட்டியலிலேயே இது ஜெனரேட்டரை நோக்கிய அளவீடு அல்லது புள்ளி அது லோடு நோக்கி அளவீடு என்று எழுதப்பட்டிருப்பதை உண்மையில் பார்ப்போம் எனவே லோடுயிலிருந்து நாம் ஜெனரேட்டர் நோக்கி நகர்கிறோம் அல்லது நாம் ஆம்பிளிபையர்யை நோக்கி நகர்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த வட்டத்திலேயே நீங்கள் நகரும் வரை நகரும் இது ஒரு r 1 வட்டம் என்று உங்களுக்குத் தெரிந்த இந்த குறிப்பிட்ட வட்டத்திற்கு வாருங்கள் எனவே இந்த குறிப்பிட்ட நிலைக்கு வாருங்கள் புள்ளி எனவே இங்கிருந்து இங்கே நாம் வரி நீளத்தை சேர்க்க வேண்டும் நாம் எவ்வாறு அளவிடுவது அல்லது கணக்கிடுவது வரி நீளம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இங்கிருந்து நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த வரியை இங்கே வரையலாம் மையத்திலிருந்து வெட்டுதல் நீங்கள் அதை இங்கே வைக்கவும் பின்னர் இங்கிருந்து நீளத்தை அளவிடலாம்இங்கே இந்த விஷயங்கள் அனைத்தும் உண்மையில் ஸ்மித் விளக்கப்படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன எனவே இதை நான் இங்கே காண்பித்ததை நீங்கள் இங்கே காணலாம் என்று நினைக்கிறேன் குறிப்பிட்ட புள்ளி ஓபன் சர்க்யூட் மற்றும் இந்த புள்ளி ஷார்ட் சர்க்யூட் நான் ஏன் அதைச் செய்தேன் ஏனெனில் எல்லா பொருத்தங்களையும் ஷன்ட் ஸ்டப் பயன்படுத்தி செய்கிறோம் எனவே ஷண்டில் நாம் அந்த ஷண்டை சேர்க்கிறோம் என்றால் இது y இல் இருக்கும்போது மட்டுமே சேர்க்க முடியும் எனவே y இல் y 0 என்பது ஓபன் சர்க்யூட் y ∞ குறிக்கப்பட்ட ஷார்ட் சர்க்யூட் ஆகியவற்றைக் குறிக்கிறது இங்கிருந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே இந்த அளவை இங்கே பார்த்தால் அது உண்மையில் காண்பிக்கப்படும் நீங்கள் 0 0 25ʎ மற்றும் இங்கு மீண்டும் 0 5ʎ ஆகும் எனவே இங்கிருந்து பாதி ஏதோ இருக்கும் 0 125ʎ போன்றது எனவே இதை நீங்கள் இந்த மதிப்பைப் படிக்கலாம் இந்த மதிப்பைப் படிக்கலாம் வித்தியாசத்தை எடுத்துக் கொள்ளலாம் அது L1 0 1126ʎ ஆக வெளிவருகிறது எனவே லோடுயில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நாங்கள் ஜெனரேட்டருடன் நகர்கிறோம் எனவே நீங்கள் இதனுடன் செல்லுங்கள் இப்போது இவை அனைத்தும் 50 Ω வரி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் நகர்கிறீர்கள் எனவே அந்த நீளம் 0 1126ʎ மற்றும் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் நாங்கள் அடைந்துவிட்டோம் இப்போது இப்போது நினைவில் கொள்ளுங்கள் எல்லாம் சரி எனவே y1 எதற்கு சமம் தயவு செய்து இது 1 சரி என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அது மீண்டும் 1 இல்லையென்றால் நீங்கள் ஏதாவது தவறு செய்துள்ளீர்கள் இப்போது நீங்கள் படித்தீர்கள் தொடர்புடைய மதிப்பு j 1 இப்போது எங்கள் நோக்கம் என்ன எங்கள் நோக்கம் மைய புள்ளியாக இருக்கும் புல்ஸ் ஐயை bull's eye அடையுங்கள் எனவே இங்கிருந்து நாம் இதனுடன் செல்ல வேண்டும் குறிப்பிட்ட விஷயம் ஆனால் ஒரு டிரான்ஸ்மிஷன் கோட்டைப் பயன்படுத்தி நாமும் இதைச் செய்யலாம் நாம் அதை செய்ய முடியும் எனவே இது ஒரு ஜே 1 45 ஆகும் எனவே இதற்கு நாம் j 1 45 ஐ சேர்க்க வேண்டும் மேலும் அந்த மைனஸ் சேர்த்தல் ஷண்டில் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் நாம் y இல் ஏதாவது சேர்க்கிறார்கள் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஸ்மித் விளக்கப்படத்தில் 1 பிளஸ் அல்ல j 1 45 ஐ நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் ஆனால் j 0 j ஏனெனில் 1 நீங்கள் எதையும் சேர்க்க வேண்டியதில்லை 45 உண்மையில் இந்த விஷயம் எல்லாம் இருக்கும் வட்டத்தின் வெளிப்புறம் எனவே இந்த புள்ளியை இங்கே காணலாம் j 1 பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் இங்கிருந்து கோட்டை வரைகிறீர்கள் அது ஒரு ஷார்ட் சர்க்யூட் வரியாக இருந்தால் இந்த விஷயம் இங்கிருந்து இதற்குக் காரணம் இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் புள்ளி வடிவமைப்பையும் தருகிறேன் ஓபன் சர்க்யூட் ஸ்டபிற்கும் இங்கே எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு சுருக்கமாக எடுக்க முடிவு செய்திருந்தால் சர்க்யூட்றிக்கை ஏனெனில் நான் ஷார்ட் சர்க்யூட் ஸ்டப் பயன்படுத்தி உதாரணம் எடுத்துள்ளேன் எனவேஷார்ட் சர்க்யூட்லிருந்து இந்த புள்ளி இங்கே நாம் ஜெனரேட்டரை நோக்கி நகர்கிறோம் எனவே நாம் ஜெனரேட்டரை நோக்கி நகர்ந்தால் j 1 45 ஆக இருக்கும் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் நாங்கள் நிறுத்துகிறோம் இந்த நீளத்தைப் படியுங்கள் மீண்டும் நீங்கள் படிக்கலாம் இங்கிருந்து இங்குள்ள நீளம் மற்றும் அந்த நீளம் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கும் L2 ஆகும் எனவே இப்போது இது நீளம் L2 ஆகும் இது 0 096 ஆகும் அது இங்கே ஒரு குறுகியதாகும் எனவே இது நீளம் L2 ஆகும் எனவேஷார்ட் சர்க்யூட்களை நாம் எவ்வாறு உணருகிறோம் இப்போது குறுகிய வழியாக ஒரு சர்க்யூட் பயன்படுத்தி உணர முடியும் இங்கே ஒற்றை வழியாக மட்டுமே காட்டப்பட்டுள்ளது ஆனால் நீங்கள் உண்மையில் இரண்டு அல்லது இரண்டு பி எச் வழியாக குறுகியது கூட பயன்படுத்தலாம் இங்கேயும் அந்த நீளம் L2 க்கு சமமாக இருக்கும் எனவே வடிவமைப்பைப் பார்ப்போம் இங்கே என்ன இருக்கிறது என்பது அறியப்படாத இம்பெடன்ஸ் இதிலிருந்து அறியப்படாத இம்பெடன்ஸ் இந்த குறிப்பிட்ட வட்டத்தில் ரெப்லக்க்ஷன்பை எடுத்தோம் அதன் ரேடியஸ் இதை வழங்கியது எனவே நீங்கள் இந்த எதிர் புள்ளிக்கு செல்லுங்கள் எனவே இப்போது வரை 1 முதல் 2 முதல் 3 வரை எட்டியுள்ளோம் இந்த குறிப்பிட்ட வட்டத்தை அடையும் வரை yL இலிருந்து அதே வட்டத்தில் நீங்கள் நகர்கிறீர்கள் y1 இன் மதிப்பு இதுதான் இந்த குறிப்பிட்ட காரியத்தை இங்கிருந்து செய்வதன் மூலம் நாங்கள் இதற்கு இங்கே குறிப்பிட்ட புள்ளிவந்துள்ளோம் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் மதிப்பு 1 j 1 45 மற்றும் இங்கிருந்து இந்த குறிப்பிட்டதைப் பார்க்கிறோம் புள்ளி எனவே இன்புட் இம்பெடன்ஸ் நாங்கள் இங்கே தேட வேண்டும் அல்லது எங்களிடம் இன்புட் அட்மிட்டன்ஸ் என்று நீங்கள் கூறலாம் இங்கிருந்து பார்க்க அதன் மதிப்பு நாம் என்ன செய்ய வேண்டும் 45 ஐ சேர்க்க வேண்டும் எனவே இருந்து ஷார்ட் சர்க்யூட் தொடக்க புள்ளியை இங்கே இந்த குறிப்பிட்ட புள்ளியை அடைகிறோம் எனவே அது அடிப்படையில் நிறைவு பெறுகிறது வடிவமைப்பு இப்போது இந்த முழு விஷயத்திற்கும் ஒரு ஷார்ட் சர்க்யூட்க்கு பதிலாக மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் வரி இந்த நேரத்தில் நாம் ஓபன் சர்க்யூட் வரியை எடுத்துக்கொள்வோம் பின்னர் என்னவென்று பார்ப்போம் மாறுபாடுகள் சாத்தியம் எனவே ஓபன் சர்க்யூட் வட்டத்தைப் பயன்படுத்தி உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் நான் அதே சிக்கலை எடுத்துள்ளேன் அதனால் ZL முன்பு போலவே உள்ளது Z0 அதே நோர்மலைஸ்கப்பட்ட 1 எனவே அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருப்பதைப் பார்ப்போம் ஒத்த படி எனவே இந்த பகுதியும் மிகவும் ஒத்ததாக இருக்கிறது எனவே இதைப் பயன்படுத்தி ஸ்மித் விளக்கப்படத்தில் zL கண்டுபிடிக்கவும் ஒரு ரேடியஸ் என குறிப்பிட்ட தூரம் படி 2 ஆக இருக்கும் வட்டத்தை வரையவும் பின்னர் டைகோநல் புள்ளியை எடுக்கவும் இது 3 yL ஆகும் yL இலிருந்து நீங்கள் இதை நகர்த்தினால் y1 ஐ அடைவீர்கள் இப்போது இந்த புள்ளி வரை இது அனைத்தும் முந்தைய விஷயத்தைப் போலவே உள்ளது எனவே எந்த மாற்றமும் இல்லை எல்லாம் சரி ஆனால் இப்போது மாற்றம் என்னவென்றால் நாம் சேர்க்க வேண்டியதை நாம் சேர்க்க வேண்டும் இதை நாம் சேர்க்க வேண்டும் குறிப்பிட்ட புள்ளி j 1 எனவே நீங்கள் முன்பு போலவே j 1 45 ஐக் கண்டறிந்தீர்கள் ஆனால் இப்போது எங்களிடம் ஓபன் சர்க்யூட் உள்ளது ஒரு ஓபன் சர்க்யூட்ப்பட்ட ஸ்டப் புள்ளி எங்கே இது ஓபன் சர்க்யூட் புள்ளி சரி எனவே இங்கிருந்து இந்த திசையில் செல்ல வேண்டாம் ஏனெனில் இது நம்மை லோடு நோக்கி நகர்த்துவதாகும் ஜெனரேட்டரை நோக்கி செல்ல வேண்டும் எனவே இங்கிருந்து நீங்கள் உண்மையில் இதுவும் இதுவும் இதுவும் நகரும் இந்த நீளம் 0 346ʎ ஆக இருக்கும் சரி எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை இங்கே வடிவமைப்பதன் மூலம் உண்மையில் முடிந்தது சரி எனவே எப்போது பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் இப்போது யோசிக்கலாம் உண்மையில் இந்த குறிப்பிட்ட வடிவமைப்பிற்கு இந்த குறிப்பிட்ட தீர்வை நான் பரிந்துரைக்கவில்லை சுருக்கப்பட்ட ஸ்டப் பயன்படுத்துவது நல்லது காரணம் ஏனெனில் இந்த நீளம் மிகப் பெரியது இது இப்போது 0 346ʎ ஆகும் முந்தைய விஷயத்தில் அந்த நீளம் இருந்தது 0 25ʎ சிறியது எனவே உங்களைப் பொறுத்து எப்போதும் என்ன பிரச்சினை மற்றும் பார்க்க வேண்டும் அதன்படி நீங்கள் தீர்வை தேர்வு செய்கிறீர்கள் எனவே ஓபன் சர்க்யூட்வட்டத்தைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக சிறந்த தீர்வு ஷார்ட் சர்க்யூட்றிக்கை ஸ்டப்பைப் பயன்படுத்துவது நல்லது ஏனெனில் அந்த ஷார்ட் சர்க்யூட் ஸ்டப்பின் நீளம் இருக்கும் இதை விட 0 25ʎ சிறியதாக இருங்கள் இங்கே ZL க்கு பதிலாக வேறு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் ZL இங்கே எங்காவது இருந்ததாக வைத்துக்கொள்வோம் சரி நீங்கள் என்ன செய்வீர்கள் எனவே இந்த விஷயத்தை மட்டும் பார்ப்போம் எனவே இங்கே பதிலாக ZL இங்கே உள்ளது சரி எனவே நாம் இங்கே zL ஐக் கண்டுபிடிப்போம் பிறகு நாம் என்ன செய்வது வட்டம் இதுபோன்று இருக்கும் இப்போது பெரிய பெரிய வட்டம் எனவே அங்கிருந்து zL நீங்கள் ஒரு டைகோநல் எதிர் புள்ளியை எடுக்கப் போகிறீர்கள் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் அது முடிந்துவிடும் எனவே இப்போது இங்கிருந்து நீங்கள் இந்த திசையில் செல்ல வேண்டும் ஏனென்றால் நீங்கள் நோக்கி செல்ல வேண்டும் ஜெனரேட்டர் வடிவமைப்பு எனவே நீங்கள் வட்டத்தை கடக்கும் வரை இங்கிருந்து செல்லுங்கள் எனவே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை இந்த கட்டத்தில் கடக்க எல்லா வழிகளிலும் செல்லுங்கள் இந்த குறிப்பிட்ட புள்ளியைக் கடப்பது கூட உண்மையில் நீங்கள் கடக்கும் இந்த வட்டத்தில் எங்கும் ஏற்கத்தக்கது எனவே இங்கிருந்து நாங்கள் அந்த வட்டத்தை நோக்கி நகர்ந்தோம் இந்த குறிப்பிட்ட புள்ளியை மட்டுமே அடைகிறோம் இப்போது மீண்டும் எல்லாம் y எனவே y2 1 ஆக இருக்கும் என்றும் இப்போது மதிப்பு கழித்தல் என்றும் சொல்லலாம் எனவே இது 1 j b ஆக இருக்கட்டும் எங்கே b என்பது தொடர்புடைய இமேஜினரி பகுதி எனவே இது 1 j b எனவே நீங்கள் ஸ்மித் விளக்கப்படத்தில் j b ஐக் கண்டறியவும் எனவே ஸ்மித் விளக்கப்படத்தில் j b இங்கே எங்காவது இருக்கும் அதனால் இப்போது j b நாம் சேர்க்க வேண்டும் சரி எனவே இப்போது எது சிறந்தது என்பதை நீங்கள் காண வேண்டும் நீங்கள் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதால் நீங்கள் ஓபன் சர்க்யூட் நிலையில் இருந்து தொடங்குவது நல்லது எனவே இந்த நீளம் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும் நீங்கள் ஒரு குறைவாக தொகுப்பை எடுத்தால் ஒப்பிடும்போது நீங்கள் எல்லா வழிகளிலும் செல்ல வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட சிக்கலுக்கு zL இங்கே எங்காவது இருக்கிறது என்று சொல்லலாம் பின்னர் இந்த புள்ளியை அடையுங்கள் இங்கே செல்லுங்கள் இந்த இடத்தில் நிறுத்துங்கள் மதிப்பைப் படியுங்கள் இங்கே புள்ளியைக் கண்டுபிடி பின்னர் உங்களால் முடியும் ஓபன் சர்க்யூட் ஸ்டப் பயன்படுத்தவும் எனவே இந்த குறிப்பிட்ட சிக்கலுக்கு இது ஒரு நல்ல தீர்வு அல்ல ஏனெனில் இது ஒரு பெரிய நீளத்தைப் பயன்படுத்துகிறது ஷார்ட் சர்க்யூட் விஷயம் சிறந்த வழி ஆனால் நான் உங்களுக்குக் காட்டிய வடிவமைப்பு அதுவாக இருக்கும் ஓபன் சர்க்யூட் ஸ்டப்பிற்கு சிறந்தது ஏனெனில் அது சிறிய நீளத்தைப் பயன்படுத்தும் கடந்த சில சொற்பொழிவுகளில் பல்வேறு லொஸ்லெஸ் இம்பெடன்ஸ் பொருந்தக்கூடிய நெட்ஒர்க பற்றி பேசினோம் ஸ்மித் விளக்கப்படம் மொத்த உறுப்புகளைப் பயன்படுத்தி இரண்டு கட்டமைப்புகளைப் பற்றி பேசினோம் ஒன்று லோ பாஸ் நெட்வொர்க் மற்றொரு ஹை பாஸ் நெட்வொர்க் இருந்தது நன்மைகள் என்ன என்பதையும் நான் குறிப்பிட்டேன்மற்றும் இந்த இரண்டு அணுகுமுறைகளின் தீமைகள் அதன் பிறகு நான் ஒற்றை ஸ்டப் பொருத்தம் செய்ய நுட்பம் பற்றி பேசினேன் இதில் இம்பெடன்ஸ் பொருத்தம் ஷன்ட் ஸ்டப் டிரான்ஸ்மிஷன் கோடுடன் வைக்கப்படுகிறது எனவே அடுத்த சொற்பொழிவில் ஏபிசிடி மற்றும் S பரமீட்டர்ஸ் மைக்ரோவேவ் சர்க்யூட் பயன்பாடுகள் பற்றிப் பேசுவேன் எனவே அதுவரை பை நீங்களே மகிழுங்கள் கடினமாக உழைக்கவும் அடுத்த சொற்பொழிவில் உங்களைப் பார்க்கிறேன் வருகிறேன்